ஹலோ இந்த வகுப்பில் ஆப்டிகல் பண்புகளில் நானோ ஸ்கேலின் முக்கியத்துவத்தை பற்றி கலந்துரையாட இருக்கிறோம் இதற்கு முந்தைய இரண்டு வகுப்புகளில் நாம் பார்த்தோம் முதலில் ஆப்டிகல் பண்புகள் என்றால் என்ன ஆப்டிகல் பண்புகளை பொறுத்து வெவ்வேறு மெட்டீரியல்களில் நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் எந்த எல்லைக்கு உட்பட்டு நாம் எதிர்பார்க்கிறோம் ஒருவர் மேற்கொள்ள வேண்டிய செயல்முறை ஆராய்ச்சிக்குரிய சில விளக்கங்களையும் நாம் பார்த்தோம் முக்கியமான ஒரு தொழில் நுட்பத்தை படிக்கும் வாய்ப்பாக நாம் பார்க்கிறோம் அது தான் டெம்ப்லேட் அஸ்ஸிஸ்டடு ஸ்டடி டெம்ப்லேட் அஸ்ஸிஸ்டடு சிந்தேசிஸ் செயல்முறை இந்த தொழில் நுட்பத்தை பல்வேறு அமைப்புகளில் பயன்படுத்தலாம் என்பதை பற்றி நிறைய தெரிந்து கொண்டோம் நடைமுறை உபயோகத்தின் கண்ணோட்டத்தில் உங்களுக்கு இதை அறிமுகப்படுத்த நான் விரும்புகிறேன் இதை பயன்படுத்தி நீங்கள் வேறு சில அமைப்புகளில் வேலை செய்ய ஆர்வமாக இருக்கலாம் இந்த வகையான பகுப்பாய்வின் வெளிப்பாடான அளவீடுகளையும் அவை நமக்கு என்ன உணர்த்துகின்றன என்பதையும் இந்த வகுப்பில் நாம் காண இருக்கிறோம் பொதுவான ஒரு அமைப்பாக இருந்தாலும் அந்த அமைப்பின் முடிந்த அளவு ரிசல்ட்டுகளை பெற முயற்சி செய்கிறோம் நான் இங்கே காட்டியுள்ள சைஸ் ட்யூனிங் பற்றிய ஒரு ரெபரென்ஸ் உங்களுக்கு பயன்படும் "லெட் சல்பைடு நானோ கிறிஸ்டல்ஸ் ஸ்டபிலைசிடு இன் ய பாலிமர் மேட்ரிக்ஸ் " இந்த ரெபரென்ஸ் 'மெட்டீரியல்ஸ் ரிசர்ச் புல்லட்டின்' இன் ஒரு பிரசுரம் ஆகும் பொதுவான கண்ணோட்டத்தில் நாம் இந்த அணுகுமுறையை செய்யப் போகிறோம் இந்த வகுப்பின் கற்றல் நோக்கம் சிந்தேசிஸ் செயல்பாட்டின் இம்மர்சன் நேரத்துக்கான முக்கியத்துவ கண்ணோட்டத்திலிருந்து டெம்ப்லேட் அஸ்ஸிஸ்டடு சிந்தேசிஸ் செயல்முறையை பற்றியதாகும் அளவு மாற்றங்களை XRD TEM மற்றும் சில ஆப்டிகல் அணுகுமுறையில் இருந்து பெறப்பட்ட சிந்தேசிஸ் செயல்பாட்டுக் காரணிகள் வழியாக பார்க்கப் போகிறோம் பின்பு TGA என்ற தொழில் நுட்பத்தை பார்க்க இருக்கிறோம் ஒரு மெட்டீரியலில் உள்ள பல்வேறு காம்பொனன்டுகளின் நிலைத்தன்மையை பற்றி அறிய உதவும் இது தெர்மோ கிரேவி மெட்ரிக் அனாலிசிஸ் என்பது இதை பற்றி இங்கு நாம் காணலாம் காம்பொனன்டுகளின் நிலைத்தன்மையோடு தொடர்புடைய சிலவற்றையும் பார்க்க இருக்கிறோம் ஆப்டிகல் உள்வாங்குதல் சாம்பிளுக்கு சாம்பிள் ஆப்டிகல் பண்பு மாற்றம் ஆப்டிகல் பண்புகளின் அளவு சார்ந்திருப்பது போன்றவற்றையும் காண போகிறோம் கடைசியாக நானோ பார்ட்டிகிள்களின் இருப்பால் மெட்டீரியலில் கண்டக்டிவிட்டியின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள உதவும் AC இம்பிடன்ஸ் என்ற தொழில் நுட்பத்தை பார்க்க இருக்கிறோம் இன்று நாம் இந்த பாட நோக்கங்களை மட்டும் விரிவாக காண்போம் நபியான் அமைப்பை ஏற்கனவே பார்த்தோம் இது பாலிமர் உருவாக்கத்துக்கு பயன்படும் டெட்ரா பிளோரோ எத்திலீன் கடைசியாக SO3H ஒரு குரூப் உள்ளது இது இந்த அமைப்பின் ஆக்டிவ் குரூப் மீதமுள்ளது நிலையான பாலிமர் இதுதான் பிஸிக்கல் அமைப்பு இதன் ஒரு பகுதி SO3H குரூப் முதுகெலும்பு மாதிரி உள்ளது இதை இரண்டாகப் பிரித்தால் SO3 H குரூப்புகள் இந்த குரூப்பை இடமாற்றம் செய்தால் கிடைப்பது PbS அதாவது லெட் சல்பைடு இவ்வாறாக டெம்ப்லேட் அஸ்ஸிஸ்டடு சிந்தேசிஸ் வேலை செய்து அதன் மூலம் ஒரு தயாரிப்பு கிடைக்கிறது நாம் பல்வேறு கோணங்களில் கலந்துரையாடினோம் நாம் கூறிய டெம்ப்ளேட் படத்தில் காண்பதுபோல் ஏறக்குறைய இருக்கும் நீங்கள் பார்க்கும் இந்த பகுதியில் PbS உருவாக்கம் நடைபெறுகிறது இந்த அனைத்து இடங்களிலும் லெட் சல்பைடு கிறிஸ்டல்கள் உருவாகின்றன லெட் சல்பைடு கிறிஸ்டல் முதுகெலும்பிலிருந்து தனியாக பிரிக்கப்படும் இடங்களை பார்க்க போகிறீர்கள் இதைத்தான் சிந்தேசிஸ் செயல்பாட்டின் கடைசி தயாரிப்பாக பெறுகிறீர்கள் இந்த படத்தில் உள்ள எல்லாம் லெட் சல்பைட் துகள்கள் என்று எடுத்துக்கொள்வோம் நீங்கள் பார்ப்பது எல்லாம் லெட் சல்பைடு நீங்கள் இங்கேயும் இதைச் சுற்றியும் பார்க்கிறீர்கள் இந்த ஸ்பேஸ் ஆனது பாலிமர் முதுகெலும்பு பொதுவாக இது ஒரு வரைபடம் அதனால் இது ஒழுங்கான வரிசையாக உள்ளது உண்மையில் இது ஒழுங்கான வரிசை என்று நீங்கள் யூகிக்க முடியாது மேலும் இங்கே காட்டப்பட்டுள்ளது இரட்டை பரிமாணத்தில் உள்ளது ஏனெனில் நாம் ஒரு மெல்லிய படலம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையில் மெல்லிய படலம் ஒரு குறிப்பிட்ட தடிமனை கொண்டுள்ளது எனவே நீங்கள் இதை முப்பரிமாண வகையில் கருத வேண்டும் நீங்கள் இங்கே பார்க்கிற ஒவ்வொரு துகள்களுக்கு கீழே இன்னொரு துகள் இருக்கும் இந்தப் பகுதியில் ஒரு துகளுக்கு கீழே மற்றொரு துகள் இருக்கிறது ஆனால் நீங்கள் பார்க்கும் துகளுக்கு சிறிது ஆழத்தில் உள்ளது இந்த வரிசை உங்களுக்கு காட்டுவது என்னவென்றால் ஒவ்வொரு துகளும் மற்றொன்றில் இருந்து தனியாக உள்ளது ஆனால் இது ஒரு ஒழுங்கான சதுர கட்டத்தை உருவாக்கும் என்று அர்த்தமாகாது உண்மையில் நான் இங்கே வரைந்து உள்ளது மிகச்சரியான சதுர கட்டம் இல்லை இது ஒரு தோராயமான கட்டம் ஆகும் இதில் சீரற்றதாக துகள்கள் அமைந்துள்ளன நினைவில் கொள்ளவேண்டிய சில பாயிண்ட்கள் என்னவெனில் இவை எல்லாமே தனித்தனியான துகள்கள் மேலும் துகள்களுக்கு இடையே இடையே ஸ்பேஸ் உள்ளது இதை நாம் முந்தைய வகுப்பில் மிக விரிவாக குறிப்பிட்டுள்ளோம் முதலில் இந்த ஸ்பேஸுக்கு உள்ளே கிறிஸ்டல் வளர்ந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த பகுதிக்கு வெளியே இதனால் வளர முடியாது இங்கே உள்ள இந்தப் பகுதிதான் இரண்டு துகள்களுக்கு இடையே உள்ள பகுதி ஆகவே இங்கேயுள்ள இந்த துகள்கள் மற்றொரு துகளோடு சேர முடியாது அவைகள் மையத்தில் இல்லை எல்லா துகள்களும் தனித்தனியாகவே அமைந்துள்ளன எனவே இந்த சாம்பிள் நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்கும் இந்த சாம்பிள் ஒரு படலம் போல் அமைந்துள்ளது ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கும் இந்தப் படலம் உண்மையான அளவில் இல்லை இந்த படலத்தை உங்கள் கைகளில் கூட வைத்துக்கொள்ள முடியும் ஸ்க்ரீனில் பார்க்கையில் இந்த துகள்கள் மிகவும் பெரியதாக உள்ளன ஆனால் இவை நேனோ துகள்கள் இவை ஒன்று முதல் 10 நேனோ மீட்டர் அளவில் உள்ளன இங்கே ஸ்கேல் என்று கூறியது உண்மையில் ஸ்கேலில் வரையப்பட்டது இல்லை இந்த படலமானது உங்கள் கைகளுக்குள் அடங்கிவிடும் நீங்கள் பார்க்கும் இந்த துகள்கள் மிகவும் நேர்த்தியாக பரப்பப்பட்டுள்ளன ஒவ்வொன்றும் தனித்தனியாகவும் பாலிமர் மேட்ரிக்சில் நிலையாக இருக்குமாறும் அமைந்துள்ளது எனவே இதுதான் டெம்ப்ளேட் அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் சிந்தேசிஸ் நீங்கள் பெறும் தயாரிப்பு இது மிகவும் நெகிழ்ச்சியாக இருக்கும் ஏனெனில் இது ஒரு படலம் இது ஹோஸ்ட் மெட்டீரியலை கொண்டுள்ளது இது மெக்கானிக்கல் நிலைத் தன்மையுடன் இருக்கும் நீங்கள் இதை கைகளில் பிடிக்கலாம் இதை வைத்து பலவித செயல்களை நீங்கள் செய்யலாம் இதன் ஒரு குறைபாடு என்னவென்றால் அந்த துகள்கள் மிகவும் அடர்த்தியாக இல்லாமல் உள்ளன ஒன்றிலிருந்து ஒன்று தனித்தனியாக பாலிமர் மேட்ரிக்சில் உள்ளன எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஒரு தொழில்நுட்ப பயன்பாட்டுக்கு இதை உபயோக படுத்துகிறீர்களோ அப்போது ஒரு பாலிமர் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த நேனோ கிறிஸ்டல் துகள்கள் அதிக அளவில் வெப்பநிலையை தாங்கிக் கொண்டாலும் அதே அளவு அதிக அளவு வெப்பத்தை பாலிமர் கையாள முடியாது மேலும் ஆப்டிகல் பண்புகளை பொறுத்து ஒரு பாலிமர் ஜீரோ ஆப்டிகல் பண்புகளை பெறுவதில்லை உங்களுக்கு கிடைக்கும் இந்தப் பாலிமர்கள் மிகவும் மெல்லியதாக உள்ளன காண முடிந்த கதிர்வீச்சை பொறுத்தளவில் பொறுத்த அளவில் இந்த பாலிமர்கள் மிகவும் ஒளி புகும் தன்மையோடு உள்ளன சில சமயங்களில் மேட்ரிக்சில் இருந்துகூட ரெஸ்பான்ஸ் கிடைக்கலாம் நீங்கள் அதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் தொழில்நுட்ப ரீதியாக நீங்கள் இதை எங்கு வேண்டுமானாலும் பயன்படுத்த முடியும் இதன் அர்த்தம் நீங்கள் ஒரு மேற்பரப்பை உருவாக்கி அதற்குமேல் இதை வைக்கலாம் அதிக செறிவுள்ள கதிர்வீச்சு எங்கு உள்வாங்கப் படுகிறதோ அந்த பயன்பாடுகளில் நீங்கள் பயன்படுத்த நினைக்கிறீர்களா என்பது எனக்குத் தெரியாது நீங்கள் ஏதாவது ஒன்றை லேசர் இலிருந்து பாதுகாக்க நினைக்கலாம் அப்பொழுது நீங்கள் சரியான ஆப்டிகல் ரெஸ்பான்ஸ் உருவாக்கலாம் சில நேனோ துகள்களில் இவற்றை பாலிமரில் போட்டு அதை லேசர் மற்றும் எந்த பொருளை பாதுகாக்க விரும்புகிறீர்களோ அதற்கும் நடுவில் வையுங்கள் இவை எல்லாம் உங்களால் செய்ய முடிந்த சாத்தியக் கூறுகள் ஆனால் உண்மையிலேயே உங்கள் அமைப்பு சிறப்பாக செயல்படும் என்று நீங்கள் உங்களை திருப்திபடுத்த பொருத்தமான பின்புற வேலையை நீங்கள் செய்யவேண்டியிருக்கிறது சிந்தேசிஸ் பற்றி சிறிதளவு பார்த்தோம் மேலும் எவ்வாறு சாம்பிளை உபயோகப்படுத்துவது என்று தெரிந்துகொண்டோம் XRD மூலமாக நானோ துகள்களின் அளவுகளை பெறமுடியும் நாம் உச்சி அகலம் ஆவதை பற்றி கூறினோம் இதன் மூலமாக நானோ கிரிஸ்டல் துகளை அளப்பதற்கு ஒருவழியாக இந்த செயல் உள்ளது கிறிஸ்டல் அளவுகளை பெறுவதற்கு முழு அகலம் பாதி மேக்ஸிமம் என்பதை உபயோகித்து நீங்கள் பெற முடியும் XRD யின் ஒரு அணுகுமுறை உச்சி அகலமாதல் மற்றும் ஸ்கெரர் சமன்பாட்டின் உபயோகம் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப் மூலமாகக்கூட நீங்கள் இதை பெறமுடியும் பிரகாசமான இமேஜிங் பீல்டு இருட்டான இமேஜிங் நீங்கள் செய்ய முடியும் இமேஜிங்கின் தன்மையை பொறுத்து அதாவது நீங்கள் பயன்படுத்தும் மைக்ராஸ்கோப் மற்றும் அதன் ரிசொலுஷன் இவற்றை பொறுத்து கிரிஸ்டல் மற்றும் கிரிஸ்டல் தளங்களை பார்க்க முடியும் நீங்கள் இங்கே உண்மையில் பார்ப்பது கிரிஸ்டல் தளங்களை உங்கள் மைக்ராஸ்கோப்பில் ஸ்கேல் அளவை நீங்கள் பார்க்க முடியும் அதன் மூலம் அளவுகளை கணக்கிட முடியும் இவ்வாறாக இமேஜ் பகுப்பாய்வை செய்கிறீர்கள் இது ஒரு சக்தி மிக்க பகுப்பாய்வு இதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் பல செயல்முறை தொழில்நுட்பங்கள் மிகவும் நல்ல பலனை தரும் நீங்கள் சரியான கருவி பொருத்தமான சாம்பிள் மற்றும் சரியான சூழ்நிலை இவற்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மிக சரியான முறையில் நீங்கள் பகுப்பாய்வை செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியம் தகவல்களை அதி பகுப்பாய்வு செய்வது மிக எளிது நம் ஆய்வில் குறிப்பிட்ட பகுப்பாய்வுக்கு புறம்பான முடிவுகளும் எளிதில் கிடைக்க கூடும் நீங்கள் இதில் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் செயல்முறை பகுப்பாய்வை சரியாக செய்தால் தான் பாதுகாப்பான முடிவுகளை பெறலாம் அதாவது நீங்கள் எங்காவது உங்கள் ஆய்வை சமர்ப்பிக்கும்போது உங்களால் நம்பிக்கையுடன் கூற முடியும் இமேஜ் பகுப்பாய்வு தற்போது நிறைய பயன்படுத்தப்படுகிறது ஆப்டிகல் தகவல்களை தெரிந்து கொள்ளவும் துகள்களின் அளவுகளை பெறுவதற்கும் ஆப்டிகல் மாதிரிகள் உள்ளன இந்த பகுப்பாய்விற்கு பின்னே நீங்கள் செய்துகொண்ட அனுமானங்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் நீங்கள் பயன்படுத்தும் சாம்பிள் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களின் அனுமானங்களோடு ஒத்துப்போகிறதா என்று சரி பார்க்க வேண்டும் உங்களால் முடிந்த அளவு இவற்றை நிறைவேற்றினால் உங்கள் பகுப்பாய்வு மிக மிக சிறப்பாக இருக்கும் நான் கூறுவது என்னவென்றால் சில சமயங்களில் பகுப்பாய்வில் துகள் கோள வடிவமாக இருப்பதாக அனுமானம் செய்திருப்போம் பகுப்பாய்வில் துகளின் வடிவத்தை அறிமுகம் செய்ய நீங்கள் வேண்டியிருக்கும் துகள் கோள வடிவமாக இருந்தால் பகுப்பாய்வின் ஒரு மாறிலியை உபயோகிப்பீர்கள் துகள் நீள்வட்ட வடிவமாக இருந்தால் வேறொரு மாறிலியை தேர்ந்தெடுக்க வேண்டும் துகள்களின் அஸ்பெக்ட் விகிதத்துக்கு ஏற்றாற்போல் மாறிலியை தேர்ந்தெடுத்து ஆய்வில் பயன்படுத்தினால் உங்களுக்கு ஆய்வின் முடிவுகள் சரியாக இருக்கும் இந்த தொழில் நுட்பத்தை உபயோகிப்பதால் 1 முதல் 10 நானோ மீட்டர் அளவுள்ள துகள்களை நீங்கள் பெற முடியும் பாலிமர் கரைசலில் மேட்ரிக்ஸ் வேறுபட்ட நேர அளவுகளில் மூழ்க வைக்கப்படுகிறது என்று பார்த்துள்ளோம் இது மூழ்க வைக்கப்படும் நேரம் சில நிமிடங்களில் இருந்து ஒரு மணி நேரம் வரை இருக்கலாம் அப்போது அமைப்பின் வேறுபட்ட அளவுகளில் சால்ட் உள்ளே செல்கிறது அதை பொருத்து H லிருந்து S வெளிப்படும்போது கிறிஸ்டல் வளர்ச்சி நடக்கிறது மூன்றுவிதமான தொழில்நுட்பங்களும் ஒன்று முதல் 10 வரை அளவுள்ள நானோ துகள்களை நமக்கு அளித்தாலும் நீங்கள் இதன் செயல்பாட்டிலும் முடிவுகளிலும் சில மாற்றங்களை காணமுடியும் பொதுவாக இந்த மூன்று செயல்பாடுகளிலும் ஒன்று ஒரே மாதிரியான செயல்பாடாக நிகழ்வதை காணலாம் சிறிய துகள் அளவு வேண்டுமெனில் இம்மர்சன் நேரம் அதிகமாக இருக்க வேண்டும் 15 நிமிடத்தில் இருந்து 45 நிமிடங்கள் வரை கால அளவை அளவை மூன்று மடங்காக அதிகரிக்கும் போது கிறிஸ்டல் அளவும் அதிகரிப்பதை நீங்கள் காணலாம் ஆனால் உண்மையான அளவை 15 நிமிடங்களில் நீங்கள் பெறலாம் மேலும் மிகச்சரியான அளவை பெற 45 நிமிடங்கள் ஆகலாம் மூன்றுவிதமான தொழில்நுட்பங்களிலும் மதிப்பீட்டு அளவுகள் வெவ்வேறாக உள்ளன எனவே மூன்றுவித தொழில்நுட்பங்களிலும் எந்த தொழில்நுட்பமானது மிகவும் சரியான நம்பத்தகுந்த முடிவுகளை தருகிறது என்பதை அறிந்து முடிவு செய்ய வேண்டும் பின்பு அதை உபயோகிக்க வேண்டும் இதற்கு லிட்டரேச்சர்களின் உதவியை பெறலாம் உலகம் முழுவதிலும் உள்ள ஆய்வாளர்கள் இந்தவிதமான ஆய்வக செயல்பாட்டினை செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் சில கருத்துகளை பெறலாம் ஒரு தொழில் நுட்பத்தில் இருந்து இன்னொன்று ஏன் விரும்பப்படுகிறது எந்த நிலைகளில் இவை ஒத்துப்போகின்றன கிறிஸ்டல் அளவைப் பொறுத்து இந்த தொழில்நுட்பம்தான் மிகவும் சிறந்தது என்று எவ்வாறு முடிவு செய்கிறோம் என்பதை பார்ப்போம் இப்பொழுது நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எடுத்துக்காட்டாக எக்ஸ்ரே டைபிராக்சன் கிறிஸ்டல் அளவுகளை தருகிறது மைக்ரோ கிராபில் என்ன காண்கிறீர்கள் TEM ஐ உபயோகித்து இமேஜ் பகுப்பாய்வு செய்து துகளின் அளவை காண்கிறீர்கள் இவைகள் ஏன் ஒத்துப்போகவில்லை என்பதற்கு ஒரு காரணம் என்னவெனில் ஒரு துகள் ஆனது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரிஸ்டல்களை கொண்டிருக்கலாம் TEM இல் ஒரு துகளை காண்கிறீர்கள் உண்மையில் 2 கிறிஸ்டல்கள் இங்கு உள்ளன துகள் எந்தக் கோணத்தில் உள்ளது என்பதைப் பொறுத்து முழுமையான தகவல்களை நீங்கள் பெறலாம் அல்லது பெற முடியாமல் போகலாம் வெவ்வேறு செயல்முறை நுட்பங்களையும் அதனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப் இமேஜ் நீங்கள் காணும்போது மிக மிகச்சிறிய சாம்பிளின் ஒரு பகுதியை மட்டும் காணமுடியும் சாம்பிளின் 100 நேனோ மீட்டர் அளவுடைய இடத்தை மட்டுமே பார்க்க முடியும் நீங்கள் தயாரித்த ஒரு மெல்லிய படலம் அதாவது ஒரு சாம்பிள் ஐந்து சென்டி மீட்டருக்கு 5 சென்டிமீட்டர் அளவுடையதாக எடுத்துக்கொள்வோம் இந்த சாம்பிளில் ஒரு பகுதியை அதாவது நூற்றுக்கு 100 நேனோ மீட்டர் அல்லது 500க்கு 500 நேனோ மீட்டர் எடுத்துக்கொள்ளலாம் 1000 மீட்டர் என்று கூட எடுத்துக் கொள்ளலாம் ஆயிரம் நேனோ மீட்டர் என்பது ஒரு மைக்ரான் எனவே பல சென்டிமீட்டர் அளவுள்ள சாம்பிளில் ஒரு மைக்ரானுக்கு ஒரு மைக்ரான் அளவுள்ள பகுதியை மட்டும் நாம் காண்கிறோம் சாம்பிளின் அளவில் கிட்டத்தட்ட நான்கு பவர் மடங்குக்கு குறைவான அளவுள்ள பகுதியை மட்டுமே காண்கிறோம் அதாவது சாம்பிள் அளவு 10 பவர் 2 ஆனால் நாம் பார்க்கும் பகுதி 10 பவர் 6 அளவில் உள்ளது எனவே நாம் ஒரு சிறிய பகுதியை ஆராய்ந்து அதன் முடிவுகளை முழு சாம்பிளுக்கும் பொதுவாக எடுத்துக் கொள்கிறோம் அதனால் அதிக அளவு பிழை இருக்கலாம் ஏனெனில் சாம்பிளின் மீதமுள்ள பகுதி உண்மையில் ஒரே மாதிரி இருப்பதில்லை நீங்கள் அதனால் நான்கு அல்லது ஐந்து இடங்களில் இமேஜ் பகுப்பாய்வு பகுப்பாய்வு செய்ய வேண்டும் எப்படி இருந்தாலும் சாம்பிளின் மிகச்சிறிய பகுதியிலேயே ஆய்வு செய்து முழு சாம்பிளுக்கு அதை அதன் முடிவுகளை பொதுவாக ஆக்குகிறோம் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அல்லது டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இந்த இரண்டில் எதை நீங்கள் உபயோகித்தாலும் ஒவ்வொரு முறையும் இந்த சவாலை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் இந்தக் கோணத்தில் பார்க்கும்போது எக்ஸ் டி மிகவும் சிறந்த தொழில்நுட்பமாக தெரிகிறது ஏனெனில் எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப்பில் பார்க்கும் பகுதியைவிட இங்கு பெரிய பகுதியை நாம் ஆய்வு செய்கிறோம் இங்கு ஒரு சென்டி மீட்டருக்கு ஒரு சென்டிமீட்டர் அதில் ஒரு மில்லி மீட்டர் ஆழம் பகுதியை உள்ள பகுதியை பார்க்க முடியும் இது சாம்பிளின் அளவுக்கு மிகவும் நெருக்கமாக உள்ளது சாம்பிள் அளவு எக்ஸ் கதிர்களால் கதிரியக்கம் செய்யப்படுகிறது சாம்பிளின் அந்த குறிப்பிட்ட பகுதியில் எக்ஸ் கதிர்கள் ஊடுருவி அதன் மூலமாக டிடக்டரில் detector அளவீடுகளை நாம் பெறுகிறோம் எப்படி இருந்தாலும் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ஐ ஒப்பிடும்போது பல ஆர்டர் அதிக கன அளவுள்ள சாம்பிளை எக்ஸ்ரே டை பிரக்டோ மீட்டரில் நாம் ஆய்வு செய்கிறோம் எனவே எக்ஸ் டி யில் கிடைக்கக்கூடிய இந்த முடிவுகளை முழு சாம்பிளுக்கும் பொதுவாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே இந்த கண்ணோட்டத்தில் எக்ஸ் டி முடிவுகள் மிகவும் நம்பத்தகுந்த தகுந்ததாக உள்ளன அதேசமயம் சென்சிட்டிவிட்டி என்ற கோணத்தில் பார்க்கையில் மிகவும் நேர்த்தியான முடிவுகளை எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பெறமுடியும் ஆனால் இதை எக்ஸ் டி யில் பெற முடியாது எனவே உங்களுக்கு எந்த மாதிரியான முடிவுகள் கிடைக்க வேண்டும் என்பதை சமன்செய்து அதற்கேற்றவாறு ஒரு தொழில்நுட்பத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் கிரிஸ்டலின் அளவு உங்கள் படிப்பில் முக்கியமான தேவை என்றால் பலவிதத் தொழில் நுட்பங்களில் முடிவுகளை எடுப்பது சிறந்ததாகும் ஏனெனில் சில பண்புகள் கிறிஸ்டல் அளவைப் பொறுத்து உள்ளன மிகத்துல்லியமாக பெறுவது உங்கள் ஆய்வின் மிகவும் முக்கியமான தேவையாக இருக்கும் முழுமையாக இவை ஒத்துப்போகாவிட்டாலும் பல்வேறு தொழில்நுட்பங்களையும் ஆய்வு செய்வது மிகவும் சிறந்த ஒன்று இந்த எல்லா தொழில்நுட்பங்களையும் ஒத்துப்போகும் ஒரு விஷயம் எல்லாமே 10 மீட்டர் நேனோ மீட்டர் அளவுக்கும் குறைவான அளவீடுகளை தருகின்றன மூன்று வித தொழில்நுட்பங்களிலும் சாம்பிள் அளவு அதிகரித்துக்கொண்டே செல்வதை பார்க்கலாம் இந்த மூன்றில் இருவகையான விஷயங்களில் ஒரு ஒற்றுமை உள்ளது ஒன்று அளவின் பவர் ஆர்டர் மற்றொன்று கிறிஸ்டல் வளர்ச்சி எனவே எக்ஸ் டி ஒரு சிறந்த வழியாகும் நேனோ மெட்டீரியல் தொடர்பான படிப்புகளில் கிறிஸ்டல் அளவு மற்றும் சாம்பிள் அளவு இவை இரண்டையும் பொருத்து இது சிறந்ததாக உள்ளது பல தொழில்நுட்பங்களை உபயோகப்படுத்துவதை பற்றி இங்கே பார்த்துள்ளோம் அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிற பகுப்பாய்வு தெர்மோ கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ் அல்லது டி ஏ என்றழைக்கப்படுகிறது இது சாம்பிளில் என்ன மாதிரியான நிலைத்தன்மை உள்ளது என்பதை அறிய பயன்படுகிறது செயல்முறை ரீதியாக இந்த தொழில்நுட்பம் மிகவும் எளிதாக உள்ளது இங்கே ஒரு கொதிகலன் உள்ளது இதில் நாம் மிகச்சிறந்த வெப்பநிலை கட்டுப்பாட்டையும் சூழ்நிலை கட்டுப்பாட்டையும் பெறலாம் கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலை என்பது இங்கே காற்றையும் அதன் வழியாக பாயும் நைட்ரஜன் வாயு அல்லது ஆர்கான் வாயு இப்படியான சிலவற்றை கட்டுப்படுத்துதல் அதனால் கொதிகலனில் நீங்கள் விரும்பிய சூழ்நிலையை தேர்ந்தெடுக்க முடியும் கொதிகலனின் வடிவமைப்பு அதற்கேற்றவாறு இருக்க வேண்டும் இந்த கொதிகலனில் உள்ளே ஒரு படகு என்று அழைக்கப்படும் பொருள் உள்ளது இது ஒரு நிலையான மெட்டீரியலால் ஆனது அதாவது உயர்ந்த வெப்பநிலையிலும் இது நிலை தன்மையுடன் இருக்கும் எடுத்துக்காட்டாக இது ஒரு பிளாட்டினம் படகு இது படகு என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இதன் வடிவம் படகை போல் உள்ளது இது வெறுமனே சாம்பிளை உள் வைத்திருக்கும் ஒரு பாத்திரம் ஆகும் படகில் சாம்பிள் உள்ளது பொதுவாக இந்தப் படகு மிதக்கிறது இது எதன் மேலும் அமர்ந்திருக்கவில்லை மிதந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் இங்கே பார்க்கும் ஒரு கோட்டின் வழியாகத்தான் இந்தப் படகு தொங்கிக் கொண்டிருக்கிறது இது காற்றில் மிதந்து கொண்டிருக்கிறது இந்த லைன் அதை பிடித்துக் கொண்டிருக்கிறது அங்கிருந்து அது மிகவும் சென்சிட்டிவான எடை தராசு தராசில் இணைக்கப்பட்டுள்ளது இந்த சென்சிட்டிவ் எடை தராசு மிக மிகத் துல்லியமான அளவை நமக்கு அளிக்கும் இதுதான் டி ஏ என்பது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது அதன் பாகங்களை இதை உங்கள்ஆய்வறையில் நீங்களே கூட உருவாக்க முடியும் ஏனெனில் இது ஒரு குழல் கொதிகலன் அமைப்பை சார்ந்தது அதில் ஒரு படகு உள்ளது மற்ற பொருள்களை நீங்கள் வெளியில் வாங்கி இதை உருவாக்க முடியும் வணிக ரீதியாக கிடைக்கும் இந்த மாதிரி அமைப்புகள் மிகவும் நேர்த்தியாக செய்யப்பட்டுள்ளன அவை பல்வேறு பொருட்களின் ரிலேட்டிவ் துல்லியத்தன்மை கண்டறிவதற்காக உள்ளன எடை தராசு அளவில் உள்ள தகவல்களை நீங்கள் கம்ப்யூட்டரில் பதிவு செய்ய முடியும் இன்று எல்லாவற்றையும் கம்ப்யூட்டரில் பதிவு செய்யப்படுகிறது ஆனால் பொதுவாக அந்த தகவல்களை கம்ப்யூட்டரிலிருந்து பெற வேண்டி இருக்கிறது பதிவு செய்யப்பட்ட அந்த தகவல் சில அளவுகளில் உள்ளது அது இரண்டு விதமான அளவுகளாக பதிவு செய்யப்பட்டுள்ளது வெப்பநிலை மற்றும் எடை இந்த இரண்டை பதிவு செய்கிறீர்கள் இந்த செயல்முறையில் பதிவு செய்யப்பட்ட இந்த இரண்டு அளவுகள் மூலம் நீங்கள் சூழ்நிலையை கட்டுப்படுத்த முடியும் பொதுவாக நீங்கள் இங்கே சிறிதளவு சாம்பிளை உள்ளே வைக்கிறீர்கள் இப்போது அதன் ஆரம்ப எடையை அளவிடுங்கள் இது பதிவு செய்யப்படுகிறது இந்த ஆரம்ப இடையில் எடை 100 என்றுகுறித்துக் கொள்ளப்படுகிறது அதாவது சாம்பிளில் 100 இந்த ஆரம்ப எடை Y அச்சில் எடை சதவிகிதத்தை குறிப்பிடுகிறோம் 100 சதவிகிதத்தில் பாதி அளவு 50 எனவே Y அச்சை 10 20 30 40 50 60 70 இந்த மாதிரியாக பிரித்துக்கொள்ள வேண்டும் வெப்பநிலை எவ்வளவு உள்ளது இந்த வெப்ப நிலையானது 800 டிகிரி செல்சியஸ் என்று வைத்துக்கொள்வோம் இதில் பாதி 400 டிகிரி செல்சியஸ் எனவே வெப்பநிலை 100 200 300 400 500 600 700 என்று பிரிக்கபடுகிறது இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சாம்பிளின் வெப்பநிலையை குறிப்பிட்ட சூழ்நிலையில் உயர்த்த வேண்டும் இந்த அட்மாஸ்பியர் காற்று ஆர்கான் வாயு எது வேண்டுமானாலும் இருக்கலாம் நாம் எதைப் படிக்க நினைக்கிறோமோ அதை அடிப்படையாக வைத்து இந்த அட்மாஸ்பியர் தேர்ந்தெடுக்கப்படுகிறது ஆக்சிடேஷன் செயல்பாட்டை படிக்க நினைத்தால் காற்று அட்மாஸ்பியர் ஐ தேர்ந்தெடுங்கள் நீங்கள் வேறு நிலைத்தன்மையை பார்ப்பது ஆனால் ஆர்கான் அட்மாஸ்பியர் ஐ தேர்ந்தெடுங்கள் நீங்கள் வெப்பநிலையை உயர்த்தும் போது என்ன நிகழ்கிறது நேரத்திற்குத் தகுந்தாற்போல் வெவ்வேறு புள்ளிகளில் வெவ்வேறு விதமான செயல்கள் நிகழ்கின்றன எடுத்துக்காட்டாக நபியான் அமைப்பை எடுத்துக்கொள்வோம் இதில் SO3 H என்ற குரூப்களும் நீரும் உள்ளன மற்றும் பேக் போன் ஆக இங்கு பாலிமர் உள்ளது ஒவ்வொன்றும் ஒரு நிலை தன்மையுடன் உள்ளது இங்கு நிலைத்தன்மை என்பது குறிப்பிட்ட அளவு எனர்ஜி அமைப்பிலிருந்து ஏதாவது ஒரு உள்ளடக்கத்தை வெளியேற்ற தேவைப்படும் குறிப்பிட்ட ஆற்றல் ஆகும் எடுத்துக்காட்டாக நீரானது 100 டிகிரி வெப்ப நிலையை தாண்டிய பிறகு ஆவியாகிறது இங்கு நிகழ்வது என்னவென்றால் வெப்பநிலையை அதிகரிக்க அதிகரிக்க ஒரு பிணைப்பு உடைந்து விடுகிறது பாலிமரின் ஒரு பகுதி தன்மையை இழக்கிறது உயர்ந்த வெப்பநிலையில் கூட வலிமையான பிணைப்பு இருந்தால் அதை உடைக்க அதிக சக்தி தேவைப்படுகிறது அதிக வெப்பத்தில் பிணைப்பு உடைக்கப்பட்டு அதன் மூலக்கூறுகளும் வெளியேறுகின்றன மெது மெதுவாக எடையை மாற்றுவதால் இவ்வாறாக செயல்பாடு நிகழ்கிறது எடுத்துக்காட்டாக இங்கே நீங்கள் காணும் வெப்பநிலை 50 மற்றும் 300 டிகிரி செல்சியசுக்கு இடையே உள்ளது இந்த 50 மற்றும் 300 டிகிரி வெப்பநிலையில் வழக்கமாக நீர் மறைந்து ஆவியாகிவிடும் ஏன் 300 டிகிரி வரை இருக்க வேண்டும் ஏன் 100 டிகிரி வரை இருக்கக்கூடாது என்ற கேள்வி நீங்கள் கேட்கலாம் நீரானது 100 டிகிரியில் வெளியேறிவிடும் அதாவது ஒரு துணியை எடுத்து அதன் மேல் பகுதியில் நீர் இருந்தால் 100 டிகிரி வெப்ப நிலையில் நீர் மறைந்துவிடும் இங்கே நாம் பெற்றிருப்பது ஒரு பாலிமர் அமைப்பு நீர் பாலிமர் உள்ளே கட்டுக்குள் இருக்கும் அதனால் 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் மறையாது ஒருவிதமான பிணைப்பினால் நீரானது உள்ளேயே வைக்கப்பட்டிருக்கும் So3 பிளஸ் உடன் இதில் இணைந்து இருக்கலாம் அதாவது SO3 குரூப்களில் H நீருடன் சேர்ந்து H3O மாறுகிறது அதனால் பாலிமர் மற்றும் மற்ற குரூப்புகளின் கட்டுக்குள் இருந்து நீரை விடுவிக்க அதிகமான சக்தி அளிக்க வேண்டி இருக்கிறது வேறு சில சாம்பிளில் நீர் மிகச்சரியாக 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் மறைந்துவிடுகிறது அப்பொழுது 300 மற்றும் 400 டிகிரி வெப்பநிலையில் இந்த சிஎஸ் பிணைப்புகள் உடைகின்றன நீங்கள் இங்கே பார்ப்பது மற்றும் சிஎஸ் பிணைப்பு எனவே இந்தப் பிணைப்பு அதிக வெப்பநிலையில் 300 400 டிகிரி வெப்பநிலையில் உடைந்து விடுகிறது வெப்பநிலையை அதிகரித்தால் சங்கிலி பக்க சங்கிலி மற்றும் பேக் போன் இரண்டும் உடைகின்றன நீங்கள் இங்கே நிறைய CC பிணைப்புகளை காண்கிறீர்கள் வெப்பநிலை 600 டிகிரி செல்சியஸ் நெருங்கும்போது இவை எல்லாம் உடைய ஆரம்பிக்கின்றன நாம் எடுத்துள்ள இந்த சாம்பிளில் லெட் சல்பைடு நானோ துகள்கள் உள்ளன வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸ் தாண்டும்போது இந்த நானோ துகள்கள் மட்டுமே மீதமிருக்கும் 600 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை தாண்டிய பிறகு பொதுவாக பாலிமர் பகுதிகள் இழக்கப்படுகின்றன லெட் சல்பைட் மட்டுமே மீதமிருக்கும் இந்த உடைதல் இங்கே அங்கே எல்லா இடத்திலும் உடைந்து லெட் சல்பைடு மட்டும் உள்ளது மீதமுள்ள எல்லாமே பிபிஎஸ் இது ஒரு படம் மட்டுமே நீங்கள் நீங்கள் உண்மையான தகவல்களை பெற வேண்டும் என்ன நிகழ்கிறது என்பதை அறிய இந்த அடிப்படை கருத்திலிருந்து நீங்கள் காண்பது பல்வேறு வெப்பநிலை பகுதிகளில் எடை குறைவு ஏற்படுகிறது அதன் பிறகு சாம்பிளில் நிகழும் செயல்களை பல்வேறு செயல்களுடன் தொடர்பு படுத்திக்கொள்ள முடியும் குறிப்பிட்ட அளவில் லெட் சல்பைடு உங்களிடம் உள்ளது இந்த தகவல்களை வைத்து குறிப்பிட்ட மாறுதல்களுக்கு முக்கியமான வகையில் இது உதவுகிறதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் சிறிதளவு நானோ துகள்களை பாலிமர் மேட்ரிக்சில் நீங்கள் வைப்பதாக கொள்வோம் பாலிமர் மேட்ரிக்ஸ் உடன் இணைவதை ஒரு படத்தின் மூலமாக நானோ துகள்களை துகள்களின் அளவை மாற்றி அறியலாம் இதன் அர்த்தம் என்ன அதாவது ஒவ்வொரு வெப்பநிலை ரேஞ்ச்சிலும் நீங்கள் அதிகமான எடை இழப்பை பெறுகிறீர்கள் முன்பு 350 டிகிரி வெப்பநிலையில் என்ன நிகழ்ந்ததோ அது இப்போது 200 டிகிரி செல்சியஸ் வெப்ப நிலையிலேயே நடைபெறுகிறது இந்த செயல் இப்போது பின்னோக்கி நடக்கிறது அதாவது நாம் குறிப்பிட்ட மாறுதல்கள் வேறுசில செயல்முறை கண்டிசன்களுக்கு உட்பட்டு முன்பே நடந்து விடுகின்றன நானோ துகள்களை அமைப்பில் இணைப்பதால் அது மிகவும் குறைந்த நிலைத்தன்மை உடையதாகிறது மிக விரைவிலேயே வெளியேறிவிடும் நானோ துகள்களின் இருப்பால் TGA தகவல் எவ்வாறு தென்படுகிறது என்பதற்கான ஒரு வழி இதுவாகும் இதன் மூலம் நானோ துகள்கள் இருப்பதால் பாலிமர் என்ன நேர்கிறது சில மதிப்பீட்டு காரணங்களை அறிய முடியும் ஒரு அமைப்பில் அமைப்பில் நானோ துகள்களின் வருகையால் பல்வேறு வகைப்பட்ட இணைப்புகளின் என்ன நிகழ்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள TGA உதவுகிறது ஆப்டிகல் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா என்பது மற்றொரு வழக்கத்தில் நாம் பயன்படுத்தும் தகவல் இந்த தகவல்களை பல்க் துகள்களுக்கு பயன்படுத்தலாம் நீங்கள் இங்கே பார்ப்பது அது மாதிரியான ஒரு தகவல்களை அலை நீளம் அதிகம் எனில் குறைந்த அளவு சக்தி குறைந்த அலை நீளம் என்றால் அதிக சக்தி இதன் அர்த்தம் என்னவென்றால் அலை நீளம் அதிகமாக இருக்கும்போது மெட்டீரியல் ஆனது எதையும் உள் வாங்குவதில்லை ஏனெனில் எந்த ட்ரான்ஷிசனும் நடைபெறுவதில்லை நீங்கள் அலை நீளத்தை குறைத்துக்கொண்டே செல்லும்போது அது ஒரு கட்டத்தில் த்ரசோல்டு புள்ளியை தாண்டுகிறது அதனால் உடனடியாக உள்வாங்குதல் நடக்கத் தொடங்குகிறது மெட்டீரியல் அதிகமான அளவு உள்ளே இழுக்கப்படுகிறது நிறைய நானோ மெட்டீரியல் அமைப்புகளில் இந்த அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அமைப்பின் பேண்ட் கேப் உடன் நேரடியாக தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது நீங்கள் பார்ப்பது நானோ மீட்டர் அளவுடைய ஸ்கேல் இன்னும் நானோ துகள் மிக மிக சிறிய அளவுக்கு செல்லும்போது இந்த தகவல் இவ்வாறு தோற்றமளிக்கும் வெவ்வேறு கலர்களில் இங்கே காட்டியுள்ளேன் அதன்மூலம் வேறுபாடுகளை நீங்கள் காணலாம் டேட்டா அதுவாகவே மாறுகிறது என்பது சுவாரசியமான விஷயம் இதுவாக நீங்கள் எந்த மெட்டீரியல் எடுத்துக்கொண்டாலும் சிலிக்கான் ஜெர்மானியம் எது வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக் கொண்டால் ஒரு பல்க் பேண்ட் கேப் தென்படுகிறது என்பதை நிறைய லிட்டரேச்சர் நமக்கு காட்டுகிறது இங்கே பார்க்கும் இடமாறுதல் என்பது பேண்ட் கேப் மாறுதலை காட்டுகிறது நீங்கள் பார்க்கும் இந்த புள்ளி வரைக்கும் ரெஸ்பான்ஸ் காட்டுவதில்லை ஏனென்றால் பேண்ட் கேப் மாறியுள்ளது இதன் அர்த்தம் பேண்ட் கேப் மாறியுள்ளதால் மெட்டீரியல் இன் அடிப்படைப் பண்பு மாறியுள்ளது நிறைய நானா மெட்டீரியல்களில் அது செமி கண்டக்டிங் மெட்டீரியல் ஆக இருந்தால் அதன் ஆப்டிகல் பண்புகளை பார்த்தால் நீங்கள் ஒரு செயலை காண்பீர்கள் அலை நீளம் குறைய குறைய அல்லது எனர்ஜி அதிகரிக்க அதிகரிக்க அப்சார்ப்ஷன் நிகழுகிறது நிறமாலையின் விசிபிள் ரேஞ்சில் பார்க்கும்போது அலை நீளம் பெற்றபின் சிவப்பு முனையிலிருந்து நீல முனைக்கு நகருகிறது இது ப்ளூ ஷிப்ட்டிங் என்றழைக்கப்படுகிறது லிட்டரேச்சர்களில் டேட்டா ப்ளூ ஷிப்ட் ஆகியுள்ளது என்று நீங்கள் படித்திருப்பீர்கள் இதன் அர்த்தம் டேட்டா குறைந்த அலை நீளத்தில் நகர்ந்துள்ளது என்று அர்த்தம் இது மிகவும் பயனுள்ள தொழில்நுட்பம் பொருத்தமான சமன்பாடுகளை உபயோகித்து பேண்ட் கேப்பை நீங்கள் பெறமுடியும் இந்தக் கோடுகளை நீட்டித்து அதை எக்ஸ் அச்சில் தொட செய்ய வேண்டும் பின்பு சில கணக்கீடுகளை செய்யவேண்டியிருக்கிறது ஏனென்றால் இது நேரடியாக பேண்ட் கேப்பை உங்களுக்கு அளிப்பதில்லை சில கணக்கீடுகள் மூலமாக பேண்ட் கேப்பை இந்த டேட்டாவின் மூலம் நீங்கள் பெறலாம் இந்த படம் நேரடியாக அதை காட்டுகிறது

கடைசியாக படலத்தில் என்ன நிகழ்கிறது என்பதைக் காண்போம் படலத்தின் முக்கியமான ஒரு பண்பு கண்டக்டிவிடி ஆகும் உண்மையில் படலம் அயனிகளை கொண்டுள்ளது இது ஒரு புரோட்டான் கடத்தி புரோட்டான் கண்டக்டிவிடி அயனிகள் கடத்தலில் இணைக்கப்பட்டுள்ளது சாம்பிளின் கண்டக்டிவிடியை 4 ப்ரோபு தொழில்நுட்பம் மூலமாக பெறலாம் மின் மூலங்கள் இரண்டு இடங்களில் தொடுகின்றன அதன் மூலமாக பின்பு வோல்டேஜ் லீடுகள் உள்நோக்கி தொடர்புபடுத்தப்படுகிறது AC சிக்னலை நீங்கள் கொடுக்க வேண்டும் DC சிக்னல் நீங்கள் கொடுக்க முடியாது ஏனெனில் அது மின்தேக்கி போல் சார்ஜ் மட்டுமே செய்யும் சார்ஜிங் செயலின் போது நீங்கள் நீங்கள் தரும் தகவல்களை கொண்டு கண்டக்டிவிடியை கணக்கிடலாம் பொதுவாக சொல்வதென்றால் கண்டக்டிவிடி மதிப்புகளை பெறுவதற்கு ஏசி இம்பிடன்ஸ் தொழில்நுட்பம் செயல்திறனோடு மிகவும் உபயோகமாகவும் நமக்கு உள்ளது கண்டக்டிவிடி மதிப்புகளை இந்தத் தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தி பெற முடியும் முக்கியமாக அயனிகளின் கண்டக்டிவிடி மதிப்புகளை அளக்கலாம் இப்படத்தில் நான் சில தகவலை கூறியுள்ளேன் இந்த தகவலுக்கு சமமான ஒரு சர்கியூட்டை தேர்ந்தெடுத்து அதில் பகுப்பாய்வு செய்ய வேண்டும் இந்த படத்தில் ஒரு இன்டெர்செப்ட் கிடைக்கும் அதுதான் கண்டக்டிவிடி மதிப்பு இந்த இன்டெர்செப்ட்லிருந்து மற்ற மற்ற காரணிகளான எலக்ட்ரானிக் கண்டக்டிவிடி பெறலாம் ஆனாலும் இங்கு அயணிகளின் மதிப்பு மட்டுமே பெறப்பட்டுள்ளது இந்த சமநிலை சர்க்யூட்டில் ரெசிஸ்டன்ஸ் மதிப்பையும் பெறலாம் அதன் மூலமாக ரெசிஸ்டிவிடி பின்பு கண்டக்டிவிடி இவற்றைப் பெறுகிறோம் பொதுவாக இந்த மாதிரியான நபியான் கோஸ்ட் மெட்டீரியல் அமைப்புகளில் லெட் சல்ஃபைடு நானோ துகள்களை சேர்த்தால் படலத்தில் என்ன மாற்றம் நிகழ்கிறது என்பதை இருவகைகளில் பார்க்கலாம் லெட் உள்ளே வருவதால் H நீங்குகிறது இந்த ஹெச் பிளஸ் H அயனிகளால் இடமாற்றம் செய்யப்படுகிறது அதனால் அமைப்பிலிருந்து புரோட்டான்கள் விலக்கப்படுகின்றன லெட் சல்பைட் இருப்பதால் நீரும் நீக்கப்படுகிறது பகுதி அளவில் நீக்கப்படுகிறது நீரும் உண்மையில் சிறந்த கண்டக்டிவிடி மதிப்புகளை படலத்தில் நாம் பெறுவதற்கு தேவையாக உள்ளது அதனால் இந்த படலம் நல்ல கண்டக்டிவிடி மதிப்பை பெற வேண்டுமானால் ஓரளவு புரோட்டான்களும் ஓரளவு தண்ணீரும் படலத்தில் இருக்க வேண்டும் நீர் மூலக்கூறுகளும் பயணிகளும் ஒன்றாக இணைந்து சிறந்த கண்டக்டிவிடியை தருகின்றன அமைப்பில் லெட் சல்ஃபைடு இரண்டையும் பாதிக்கிறது அதாவது H அயணிகளை குறைக்கிறது மற்றும் நீரின் அளவையும் குறைக்கிறது ஆகையால் மெட்டீரியல் இன் கண்டக்டிவிடி மதிப்பு லெட் சல்ஃபைடு இருப்பதால் குறைகிறது ஆனால் ஒளியியல் பயன்பாடு கண்ணோட்டத்தில் இந்த தகவல்கள் நேரடியாக நமக்குப் பொருத்தமாக இல்லை இருந்தாலும் இதைப் பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் தொழிநுட்ப பயன்பாடுகளில் மெட்டீரியலின் ஒரு பண்பை மட்டுமே நாம் எடுத்துக் கொள்ள முடியாது தொழில்நுட்ப பயன்பாடுகளின் போது மெட்டீரியலின் பண்புகள் எவ்வாறு மாறுகின்றன என்பதை பற்றி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் கண்டக்டிவிடி மற்றும் ஆப்டிகல் பண்பு இவையிரண்டும் சில குறிப்பிட்ட பயன்பாடுகளில் தேவைப்படும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் சில பயன்பாட்டு தேவைகளில் ஆப்டிமல் மதிப்பு வரையிலும் கண்டக்டிவிடி ஏற்றுக் கொள்ளத்தக்க வகையில் உள்ளது டெம்ப்ளேட் அசிஸ்டட் சிந்தேசிஸ் template assisted synthesis பற்றி சுருக்க உரை பார்த்தால் ஒன்று முதல் 10 வரை 10 நானோ மீட்டர் உள்ள மெட்டீரியல்களை ஆய்வு செய்கிறது இது உண்மையில் துகளின் அளவு அதிகமான அளவில் அல்லது குறைவான அளவில் இருந்தாலும் பாலிமர் இன் அமைப்பைப் பொறுத்தது கிறிஸ்டல்களின் அளவுகளை கணக்கிட வெவ்வேறு விதமான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன அவை எக்ஸ்ரே டைரக்சன் TEM அதாவது டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மற்றும் ஆப்டிகல் முறைகள் எனவே புதிய தொழில்நுட்பங்கள் மூலமாக நீங்கள் உருவாக்கிய கிறிஸ்டல்களின் அளவுகளை பெறமுடியும் இவை மிகச் சரியாக ஒன்றுக்கொன்று ஒத்துப் போவதில்லை எனவே அவற்றில் ஒரு பொருத்தமான தொழில்நுட்பத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் கிராவி மெட்ரிக் அனாலிசிஸ் அல்லது TGA என்பதன் மூலம் மேட்ரிக்ஸ் நிலைத்தன்மையை அறியலாம் மேட்ரிக்சில் நேனோ மெட்டீரியல் இன் முக்கியத்துவத்தை கோடிட்டுக் காட்டுகிறது இதன் மூலமாக குறைந்த வெப்ப நிலைகளில் சில பண்புகள் வலிமையற்றதாக இருக்கும் அதிக வெப்பநிலையில் அது வலிமை உடையதாக இருக்கும் என்று பார்த்தோம் இவ்வாறாக TGA அதன் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா ப்ளூ ஷிப்ட் நமக்கு காட்டுகிறது இந்த தகவல்கள் மூலம் குவாண்டம் கன்சைன்மெண்ட் கன்சைன்மெண்ட் என்ற கருத்தை இது குறிப்பிடுகிறது நானோ கிரிஸ்டல் அமைப்புகளின் உருவாக்கம் மெட்டீரியல் பேண்ட் கேப்பை மாற்றுகிறது கடைசியாக ஏசி இம்பிடன்ஸ் காட்டுவது லெட் சல்ஃபைடு அல்லது வேறு மெட்டீரியல் இணைவதால் படலத்தின் கண்டக்டிவிடி பாதிக்கப்படுகிறது எனவே இது படலத்தின் ஒரு முக்கிய அம்சமாகும் அமைப்பிலுள்ள ப்ரோட்டான் மற்றும் நீர் இரண்டுமே கண்டக்டிவிடி பொறுத்து முக்கியத்துவம் வாய்ந்தவையாக உள்ளன நானோ கிரிஸ்டல்களைப் பொறுத்தவரையில் இந்த மாதிரியான பகுப்பாய்வில் முதலாவதாக ஆப்டிகல் பண்புகளை ஆய்வு செய்ய வேண்டியுள்ளது பேன்ட் கேப்புகளை மாற்றுவதன் மூலமாக உண்மையில் சோலார் செல் பயன்பாட்டுக்கு மெட்டீரியலை பயன்படுத்த முடியும் சோலார் கதிரியக்கத்தின் எந்த பகுதியில் இதை உள்வாங்கும் என்பதை முடிவு செய்கிறது மேலும் மேட்ரிக்சில் நானோ துகள்களை போடும்போது நீங்கள் ஒரு முழுமையான பகுப்பாய்வை செய்ய வேண்டும் ஆப்டிகல் பண்புகளை பற்றி உரையாடினோம் மேலும் விரிவான தகவல்களை நாம் பின்பு பார்ப்போம்